ஆக நாம் இப்பொழுது திரும்பிப் பார்க்கப்போவதுசமன்பாடு 30 ஏனெனில் நியூட்ரல் கடத்தி என்பதை இங்கு சுட்டிக் காட்டப்பட்டுள்ளது நான் இங்கு பச்சை வண்ண வட்டமிட்டு காட்டி இருக்கிறேன் இதுவே நியூட்ரல் கண்டக்டரை கடத்தி குறிக்க நான் பயன்படுத்திய வண்ணமாகும் அப்படி என்றால் Ia0Ib0Ic0 ஆதலால் In 3Ia0 நாம் பெறுவது சமன்பாடு 31 ஆகும் அப்படி என்றால் இப்பொழுது நாம் ஏற்கனவே inductance பற்றி பார்த்துவிட்டோம் அந்தப் பகுதியில் நமது 46 ஆவது சமன்பாட்டை எடுத்துக்கொண்டு அதில் சிறு மாற்றங்களோடு இங்கு நான் விவரிக்கிறேன் ஒரு கடத்தியின் flux linkage என்பது 0 வரிசை மின்னோட்டத்தால் ஏற்படுகிறது அப்படியென்றால் ʎa02X10 7Ia0ln 1r1 Ib0ln 1DIc0ln 1DIn ln 1Dn இது சமன்பாடு 32 46 ஆவது சமன்பாட்டில் இருந்து நாம் பெறுவது இதுவே ஆகும் சமன்பாடு 31ன்றை Ia0Ib0Ic0 In 3Ia0 என்பதை இதில் சமர்ப்பித்தால் நமக்கு கிடைப்பது ʎa02X10 7Ia0Dn3r1D2 𝑊b−𝑇𝑚 சமன்பாடு 33 இதில் நான் transmission line ன் நீளம் ஒரு மீட்டர் என்று எடுத்துக் கொண்டுள்ளேன் இதுL0ʎa0Ia00 2ln Dn3r1D2mHKm இதை பலமுறை ʎ0I0 என்று இண்டக்டன்ஸ் பகுதியில் பார்த்துள்ளோம் ஆக நான்L00 இவ்வாறு குறிப்பிடுகின்றேன் இப்பொழுதுL00 2DnD mHKm இது சமன்பாடு 34 அதாவது இதில் உள்ள முதல் தரவு நேர்மறை வரிசை inductance X1 யை குறிக்கிறது மேலும் இதிலுள்ள இரண்டாவது தரவு 0 2DnD என்பது Xn ground எதிர்வினை அல்லது நடுநிலை எதிர்வினை எனப்படும் அப்படி என்றால் X0 X1 3Xn இவற்றை inductance ஆகமாற்ற வேண்டும் அவ்வாறு மாற்றுவது மிக எளிதானது எதிர்வினையை ⍵ கொண்டுபெருக்கினால் நமக்கு கிடைப்பது inductance ஆகும் எனவே 35 வது சமன்பாட்டு X0 X1 3Xn என்றால் இதில் உள்ள X0 zero வரிசை எதிர்வினையை நாம் பெறலாம் Xn என்பது L1 மற்றும் Ln இதை L1 3Ln என்றால் எதிர்வினையை ⍵ கொண்டுபெருக்கினால் நமக்கு கிடைப்பது inductance ஆகும் ஆக ⍵L1 jX1 மற்றும் 3⍵Ln 3Xn X0 X1 3Xn இது சமன்பாட்டு 35 ஆகும் எனவே ஒரு transmission line னில் நேர்மறை எதிர்மறை வரிசைக் சமமாகவே இருக்கும் இதைZ1 Z2 இவ்வாறு எழுதலாம் இதில் எந்த குழப்பமும் இருக்கத் தேவையில்லை மற்றும் zero வரிசை என்பது Z0 Z1 3Zn இது சமநிலையில் இருந்து வேறுபட்டு இருக்கும் இப்போது ஒத்திசை இயந்திரத்தின் வரிசை மின்மறுப்பை கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு ஒத்திசை இயந்திரத்தில் சமச்சீர் முறுக்கு யைக் கொண்டு உருவாக்கி இருப்பர் அந்த முறுக்குநேர்மறை வரிசை EMF யை உருவாக்குகிறது ஒரு Generatorல் எப்பொழுது திணிக்கப்பட்டநேர்மறை வரிசை மின்னழுத்த தொகுப்பு உள்ளதோ அதுவேநேர்மறை வரிசை மின்னோட்டத்தை உருவாக்குகிறது இது நேர்மறை வரிசையை உருவாக்குகிறது ஆகையால் மிகச்சிறிய மதிப்பை கொண்ட armature எதிர்ப்பை ரெசிஸ்டன்ஸ் ஐ நீக்கிவிடலாம் இது பயன்படுத்தும் அல்லது கணக்கிடும் நபரைப் பொருத்து இருக்கிறது ஒரு ஒத்திசை இயந்திரத்தில் சமச்சீர் முறுக்குயைக் கொண்டு உருவாக்கி இருப்பர் அந்த முறுக்கு நேர்மறை வரிசை EMF யை உருவாக்குகிறது ஒரு நேர்மறை வரிசை generatorல் எப்பொழுது திணிக்கப்பட்ட நேர்மறை வரிசை மின்னழுத்த தொகுப்பு உள்ளதோ அதுவேநேர்மறை வரிசை மின்னோட்டத்தை உருவாக்குகிறது எனவே நீக்கிய பின் நேர்மறை வரிசை மின்மறுப்பு ஆனது இவ்வாறு Z1 jZd 1 ஆக கிடைக்கிறது இதை 36ஆவது சமன்பாட்டடாக எடுத்துக்கொண்டால் இதில் துணை நிலையற்ற எதிர்வினை என்பது Z1 jXd 1 இதை 37வது சமன்பாடு என்று எடுத்து உள்ளோம் மற்றும் Z1 jXd என்பது நிலையான நிலை என்று எடுத்துக் கொள்கிறோம் இதை சமன்பாடு 38 என்கிறோம் ஆக நம் கணக்கில் நமக்கு என்ன தேவைப்படுகிறது என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் ஒரு stator இல் உள்ள எதிர்மறை வரிசை மின்னோட்டம் ஆனது காற்று இடை வெளியில் நிகரபாய்வுயை உருவாக்குகிறது இது rotarரின் சுழற்சிக்கு எதிர்திசையில் சுழல்கிறது ஆக stator இல் உள்ள எதிர்மறை வரிசை மின்னோட்டத்தினால் உருவான நிகரபாய்வு rotor வேகத்தை விட இரண்டு மடங்கு ஒத்திசவு வேகத்தில் சுழல்கிறது இதை மின்இயந்திரங்கள் என்ற பாடத்தில் இருந்து நாம்அறிந்ததே எனவே இந்த விஷயத்தில் field windings முறுக்கு உண்மையில் எந்த தொடர்பையும் கொண்டிருக்கவில்லை ஏனெனில் புலம் மின்னழுத்தம் உண்மையில் நேர்மறை வரிசை variable மாறிகளுடன் தொடர்புடையது மற்றும் damper winding மட்டுமே இருபடி அச்சில் quadrature axisல் ஒரு விளைவை உருவாக்குகிறது எனவே எதிர்மறை வரிசை மின்மறுப்பு நேர்மறை வரிசை துணை நிலையற்ற மின்மறுப்பு மதிப்பிற்கு இணை ஆக உள்ளது எடுத்துக்காட்டாக Z2 jXd சமன்பாடு 39தில் உள்ள field windings எந்த தொடர்பையும் கொண்டிருக்கவில்லை ஏனெனில் புலம் மின்னழுத்தம் உண்மையில் நேர்மறை வரிசை variable மாறிகளுடன் தொடர்புடையது மற்றும் damper winding மட்டுமே இருபடி அச்சில் quadrature axisல் ஒரு விளைவை உருவாக்குகிறது எனவே எதிர்மறை வரிசை எதிர்வினை நேர்மறை வரிசை துணை நிலையற்ற எதிர்வினைமதிப்பிற்கு இணை ஆக உள்ளது Z2 jXd இது ஒத்திசை இயந்திரத்தின் எதிர்மறை வரிசை மின்மறுப்பு மற்றும் ஒரு ஒத்திசை இயந்திரத்தில் உண்மையில் zero அல்லாத வரிசை மின்மறுப்புமின்னழுத்ததை தூண்டுகிறது ஒரு இயந்திரத்தில் zero வரிசை மின்னோட்டத்தை Zero வரிசை எதிர்வினையை உருவாக்குகிறது இந்த zero வரிசை மின்னோட்டம் 3 mmf's ஐ உருவாக்குகிறது அவை time in phase ஆக உள்ளன ஆனால் அவை space phase ல் 120∘ ல் உள்ளது இதன் விளைவாக நாம் பெருவது ஜீரோ ஆகும் எனவே நான் இதை மீண்டும் சொல்கிறேன்ஒரு synchronous machine ஒத்திசைவான இயந்திரத்தில் உண்மையில் zero வரிசை மின்னழுத்ததை தூண்ட வில்லை ஒரு இயந்திரத்தில் zero வரிசை மின்னோட்டத்தை Zero வரிசை மின்மறுப்பை உருவாக்குகிறது இந்தzero sequence current 3 mmf's யை உருவாக்குகிறது அவை time in phase ஆக உள்ளன ஆனால் அவை space phase ல் 120∘ ல் உள்ளது அப்படி என்றால் இறுதியில் கிடைக்கக்கூடிய resultant air gap என்பது ஜீரோ ஆகும் மற்றும் அதில் armatureனால் ஏற்படக்கூடிய எதிர்வினை என்பது இருக்காது அப்படி என்றால் ஒரு சிறிய அளவிலான leakage கசிவு fluxனால் உருவாகக்கூடிய எதிர்வினை மட்டுமே இயந்திரத்தில் இருக்கும் ஆகையால் rotar windings leakage கசிவு flux எதிர்வினை zero வரிசை மின்னோட்டத்தை மட்டுமே உருவாக்குகிறது இதையே Z0 jXl சமன்பாடு 40 ல் குறிப்பிட்டுள்ளோம் ஆக இதுவே zero வரிசை ஒரு இயந்திரத்தின் மின்மறுப்பு இதையே leakage எதிர்வினை jXl என்று குறிப்பிடுகின்றோம் இதையே எதிர்மறை வரிசை எதிர்வினைல் jXl என்று தோராயமாக குறிப்பிடுகின்றோம் இது நேர்மறை வரிசை எதிர்மறை வரிசை மற்றும் zero வரிசை ஆக ஒரு மின்மாற்றி மற்றும் ஒத்திசை இயந்திரத்தின் நேர்மறை வரிசை எதிர்மறை வரிசை மற்றும் zero வரிசை ஐ அறிந்து விட்டோம் இப்பொழுது ஒரு loaded ஒத்திசை இயந்திரத்தின் நெட்வொர்க்கை பார்க்கலாம் ஏனென்றால் இது ஒரு மிகவும் அரிதான ஆனால் மிக அவசியமான ஒரு நெட்வொர்க் ஆகும் இந்த மூன்றாவது படத்தில் ஒத்திசை இயந்திரத்தில் Zn மூலமாக நியூட்ரல் கிரவுண்ட் செய்யப்பட்டுள்ளது இந்த இயந்திரத்தில் ஒரு மூன்று கட்ட சமச்சீர் சுமையை நமக்கு தருகிறது ஆகையால் இதுவே ஒத்திசை இயந்திரத்தின் எதிர்வினை Zs ஆகும் ஆக அனைத்தும் எதிர்வினை ஆக உள்ளதால் இதை VaVbVc மின்னழுத்தம் என்றும் IaIbIc மின்னோட்டம் என்றும் பார்க்கிறோம் இவை சமமாக உள்ளதால் இதை சமநிலையில் உள்ள ஒரு நெட்வொர்க் ஆக பார்க்கிறோம் ஆனால் இவை அனைத்தும் 180⁰ யில் பிரிக்கப்பட்டுள்ளது இதன் magnitude அனைத்தும் சமமாக இருப்பதால் இதை EaEbEc என்று எடுத்துக் கொண்டு உள்ளோம் எனவே ஒரு சமச்சீர் 3 கட்ட ஒத்திசை இயந்திரத்தின் நேர்மறை வரிசைன் phasor தொகுப்பாக குறிப்பிட்டால் Ea எனலாம் இதற்கு முன்னதாக தான் நான் கூறியிருந்தேன் Va இதை Ea என்றும் குறிப்பிடலாம் EaEa Eb𝛽Ea Ec 2Ea இதுவே சமன்பாடு 41 இந்த சமன்பாட்டை நாம் KVL முறையில் சமம் செய்தால் பின்வருமாறு இவை இருக்கும் VaZsIa ZnIn மேற்கூறிய இந்த மூன்று சமன்பாடுகளும் KVL முறையில் நாம் கண்டுபிடித்தால் இதை சமன்பாடு 42 43 என்று எடுத்துக் கொள்கிறோம் அடுத்ததாக நாம் இந்த நெட்வொர்க்கின் மின்னோட்டத்தை பார்த்தால் இது மின்சாரம் நுழையும் Inதிசையைக் குறிக்கிறது மற்றும் இது மின்சாரம் வெளியேறும் திசையை IaIbIc என்று குறிப்பிடப்படுகிறது ஆகவே InIaIbIc இவ்வாறு எழுதுகிறோம் இது ஒரு நியூட்ரல் நிலையை குறிப்பிடுகின்றது இந்த மதிப்பை நாம் 42 ஆவது சமன்பாட்டில் சமர்ப்பித்தால் நாம் பெறுவது 44 ஆவது சமன்பாடு ஆகும் Va Vb Vc Ea Eb Ec ZsZn Zn Zn Zn ZsZn Zn Zn Zn ZsZn Ia Ib Ic இதை மேலும் சுருக்கி சொன்னால் இவ்வாறு VpEp ZpIp அமையும் இவையே பின்னர் Vp Va Vb Vc T இப்படி எடுத்துக்கொண்டோம் அப்படி என்றால் மின்சாரம் மற்றும் எதிர்வினையை இதே முறையில் நாம் எழுத முடியும் அதை பின்வருமாறு குறிப்பிட்டு இருக்கிறேன் Ip Ia Ib Ic T மற்றும் Zp Za Zb Zc T Ep Ea Eb Ec T Ip Ia Ib Ic T Zp ZsZn Zn Zn Zn ZsZn Zn Zn Zn ZsZn மற்றும் பன்னிரண்டாவது சமன்பாட்டை அதாவது நான் இங்கு 12ஆவது சமன்பாட்டை எழுதவில்லை ஆயினும் VpAVs அதை நினைவுகூர்ந்து அந்த முறையிலேயே EpAEs இதை எழுதி இருக்கிறேன் இதேபோல் மின்சாரமானது IpAIs யும் எழுதினால் இது சமன்பாடு 47 மற்றும் 48 ஆகும் Vp Va1 Va2 Va0 T Es Ea1 Ea2 Ea0 T Is Ia1 Ia2 Ia0 T மற்றும் A1 1 1 2 1 2 1 46 47 48 சமன்பாட்டில் கிடைத்த Ep Ip Vp வை சமன்பாடு 45 ல் சமர்ப்பித்தால் நமக்கு கிடைத்தது AVsA Es ZpA Is இது சமன்பாடு 49 ஆகும் இந்த சமன்பாட்டை இருபுறமும் A 1 னால் பெருக்கினால் Vs Es A 1ZpA Is நமக்கு கிடைப்பது 50ஆவது சமன்பாடு Vs Es Zs Is இது 51 சமன்பாடு இதில் Zs A 1ZpA ஆகும் எனவே Zs A 1ZpA மற்றும் A 1 என்பது ஏற்கனவே நாம் அறிந்ததே அதனால் நாம் எளிதில் இதிலிருந்து A அணியை பெற்றுவிடலாம் இது நம்முடைய Zs அணி ஆகும் Zs 13 1 2 1 2 1 1 1 ZsZn Zn Zn Zn ZsZn Zn Zn Zn ZsZn 1 1 1 2 1 2 1 இவை அனைத்தையும் நாம் பெருக்கினால் நமக்கு கிடைப்பது இதுவாகவே இருக்கும் Zs Zs 0 0 0 Zs 0 0 0 Zs3Zn எனவே இந்த சமன்பாட்டின் மூலம் Vs Es Zs Is மற்றும் Va1 Va2 Va0 Ea1 Ea2 Ea0 Zs 0 0 0 Zs 0 0 0 Zs3Zn Ia1 Ia2 Ia0 இது 53 சமன்பாடு Ea1 Ea Ea2 Ea00 என்று எடுத்துக்கொண்டால் அதை மேலுள்ள சமன்பாட்டில் சமர்ப்பித்த பொழுது Va1 Va2 Va0 Ea 0 0 Zs 0 0 0 Zs 0 0 0 Zs3Zn Ia1 Ia2 Ia0 நமக்கு கிடைப்பது 54 வது சமன்பாடு ஆகும் அப்படி என்றால் Va1 Ea Z1Ia1 இது சமன்பாடு 55 மேலும் Va2 Ea Z2Ia2இது சமன்பாடு 56 Va0 Ea Z0Ia0இது சமன்பாடு 57 இதில் Z1ZsZ2Zs Z0Zs3Zn ஆக ஒத்திசை இயந்திரத்தின் நேர்மறை எதிர்மறை மற்றும் 0 வரிசை நெட்வொர்க்கை படம் நான்கில் காட்டியுள்ளேன் மேலும் இவை ஒன்றுக்கொன்று சார்ந்து இல்லாமல் தனித்தனியே இருக்கிறது எனவே இது Ea Z1Ia1 இது நேர்மறை வரிசை நெட்வொர்க் ஆனால் மின்னாற்றல் என்பது எதிர்மறை zero வரிசைக்கு கிடையாது எனவே Z2Ia2 மற்றும் Z0Ia0 0 இதுவே Va1 Va2Va0 ஆக ஒத்திசை இயந்திரத்தில் a என்பது நேர்மறை வரிசை நெட்வொர்க் b என்பது எதிர்மறை வரிசை நெட்வொர்க் மற்றும் c என்பது zero வரிசை நெட்வொர்க் ஆகும் மேலே உள்ள கணக்கில் இருந்து சிலவற்றை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் அதில் முதலாவது இந்த மூன்று வரிசை நெட்வொர்க் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத ஒரு நெட்வொர்க் ஆகும் சிஸ்டத்தின் நியூட்ரல் என்பது reference ஆக எடுத்துக்கொள்ளவேண்டும் அப்படி என்றால் இதுவே நேர்மறை எதிர்மறை வரிசைக்கான reference ஆக உள்ளது positive மற்றும் எதிர்மறை நெட்வொர்க்கில் neutral நியூட்ரல் என்பது reference ஐ குறிக்கிறது அதுவே zero sequence நெட்வொர்க்காக இருந்தால் ground யே reference ஆக எடுத்துக் கொள்கிறோம் மூன்றாவதாக கருத்தில் கொள்ளவேண்டியது மின் ஆற்றலுக்கான source என்பது எதிர்மறை மற்றும் zero வரிசை நெட்வொர்க்கில் இருக்காது நேர்மறை வரிசையில் மட்டுமே மின் ஆற்றல் என்பது இருக்கும் மேலும் நான்காவது குறிப்பு ஜீரோ வரிசை நெட்வொர்க்கில் கிரவுண்ட் என்பது 3Zn ஆக பிரதிபலிக்கிறது இதையே படத்தில் வரையும் பொழுது Zn என்று குறிப்பிடுகிறோம் ஆனால் உண்மையிலேயே zero வரிசை நெட்வொர்க்கில் மின்மறுப்பு என்பதை 3Zn என்று குறிப்பிட வேண்டும் இப்போது இதுவே ஒரு ஒத்திசை இயந்திரத்தின் நேர்மறை எதிர்மறை மற்றும் 0 வரிசை ஆகும் அடுத்தது நாம் ஒரு மின்மாற்றியில் வரிசை மின்மறுப்பை காண இருக்கிறோம் மின்மாற்றி என்பது ஒரு நிலையான சாதனம் ஆகும் அதில் எந்தப் பகுதியும் சுழல்வது கிடையாது ஆகையால் அதில் core loss மற்றும் மின்காந்த மின்னாற்றல் என்பது மதிப்பிடப்பட்ட மதிப்பின் 1 சதவீத வரிசை பகுதியைக் கொண்டுள்ளது ஆகையால் இதை நாம் நீக்கிவிடலாம் ஆகவே மின்மாற்றியின் வரிசை மின்மறுப்பை கணக்கிடம் பொழுது இந்த மின்காந்த கிளையை நாம் நீக்கிவிட்டு கணக்கிடலாம் எனவே மின்மாற்றி சமமான தொடர் கசிவு மின்மறுப்புடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது டிரான்ஸ்பார்மர்மின்மாற்றி என்பது நிலையான சாதனம் static device என்பதால் அதிலிருக்கும் கட்ட வரிசை கொஞ்சம் மாறுபடும் போது அது கசிவு மின்மறுப்பு எந்தவிதமான ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது ஆகையால் இதில் அனைத்து நேர்மறை எதிர்மறை மற்றும் zero வரிசை மின்மறுப்பு மதிப்பு சமமாகவே இருக்கும் 0 வரிசை மின்மறுப்பு சமமான சுற்று winding இணைப்பைபொறுத்தே அமையும் மற்றும் அதில் உள்ள நியூட்ரல் அதாவது கிரவுண்ட் என்பதை கொண்டிருக்குமானால் இது ஒரு ஸ்டார் டெல்டாவை உருவாக்கும் இந்தப்படத்தின் மூலம் நாம் மிகத் தெளிவாக அறிவது 0வரிசையில் மின்னழுத்தம் என்பது இருக்காது ஆனால் நேர்மறை வரிசையில் மின்னழுத்தம் என்பது இருக்கும் மற்றும் அதில் அனைத்து அளவுருக்கள் வழக்கம் போல் நமக்கு தெளிவாக அமையப்பெற்றிருக்கும் மேலும் இது போல் எதிர்மறை வரிசை யில் ஒரு மின்னழுத்தம் என்பது இருக்காது ஆனால் அங்கு அனைத்து அளவுருக்களும் இருக்கும் அப்படி என்றால் 0 வரிசை ற்கு எவ்வாறு ஒருவர் அதை படமாகவோ அல்லது அதை மேற்பார்வையிடும் வழிகள் எவை என்பதை சரியான முறையில் தெளிவாகப் புரிந்துகொள்ள வேண்டும் ஏனெனில் மாணவர்களுக்கு அதில் எந்தவிதமான குழப்பம் இருக்கக்கூடாது முக்கியமாக 0 வரிசை நெட்வொர்க்கை பார்க்கும்பொழுது எந்த குழப்பமும் இல்லாமல் அதை ஆராய வேண்டும் ஆக இங்கு மின்மாற்றி என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துள்ளோம் அதில் இது ஸ்டார் ஸ்டார் ஆக உள்ளது இரண்டு பக்கமும் இது கிரவுண்ட் செய்யப்பட்டுள்ளது எனவே இதை ஸ்டார் ஸ்டார் இல் இருப்பதாக உணர்கிறோம் இரண்டு நியூட்ரல் களும் கிரவுண்ட் செய்யப்பட்டுள்ளது மேலும் 0 வரிசை மின்னோட்டம் செல்வதற்கான பாதை என்பதை பிரைமரி மற்றும் செகண்டரி என்று குறிப்பிட்டு உள்ளோம் ஏனெனில் இது கிரவுண்ட் செய்யப்பட்டுள்ளது ஆக படம் 5 நமக்கு 0 வரிசை நெட்வொர்க்கு இணையான ஒரு சர்க்யூட்டை கொடுக்கிறது இது ஒரு ஸ்டார் ஸ்டார் ஆகும் இது 𝑎 𝑏 𝑐 இந்த முறையில் நான் 𝑎' 𝑏' 𝑐' வரைந்துள்ளேன் இப்போது என் கேள்வி என்னவென்றால் ground என்பது 0 வரிசை reference ஆக எடுத்துக்கொள்ளும் ஆகையால் 0 வரிசை மின்னோட்டம் செல்வதற்கான பாதையை செய்து மேற்கோள் காட்டியிருக்கிறேன் நேர்மறை எதிர்மறை மற்றும் மற்றும் 0 வரிசை ன் மின்மறுப்பு கசிவுக்கு சமமாகவே உள்ளது இதையே Z1 ஆக எடுத்துள்ளேன் ஆக இது a 𝑎' மற்றும் இது ground reference இது 0 வரிசை நெட்வொர்க் என்றால் இது ஒரு மின்மாற்றி நெட்வொர்க் அதில் star star மேலும் அவை இரண்டும் கிரவுண்ட் செய்யப்பட்டுள்ளது இதை நன்றாகப் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இதற்கு இணையான கணக்கை நம்மால் தீர்க்க இயலாது ஆகவே இந்த அடிப்படையான கருத்தை புரிந்து கொள்வது அவசியமாகும் ஆக அடுத்தது star star இல் primary ground செய்யப்பட்டுள்ளது ஆனால் secondary ground ஆக்கப்படவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் வலது புறத்தில் உள்ள star ground செய்யப்பட்டுள்ளது அதாவது primary என்பது ground செய்யப்பட்டுள்ளது அதற்கு எதிரே உள்ள secondary செய்யப்படவில்லை அப்படி என்றால் secondary உள்ள zero வரிசை மின்சாரமானது 0 ஆக உள்ளது ஏனெனில் அது ground செய்யப்படவில்லை இப்போது இதில் எந்தவிதமான ஐயமும் இருக்காது என்றே எண்ணுகிறேன் இதை இந்த படத்தில் விளக்குகிறேன் செகண்டரி பக்கமானது ஓபன் நிலையில் உள்ளது அப்படி என்றால் அதில்zero வரிசை மின்னோட்டம் என்பது இல்லை இதையே இங்கு குறிக்கிறது நீங்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன்